பிளான்ட் பாக்டர் உற்பத்தி செய்யப்பட்ட எனர்ஜி அதிகபட்ச பிளான்ட் ரேட்டிங் T என்று எழுதலாம் இங்கே இந்த T என்பது குறிப்பிட்ட நேரம் ஆகும் இந்த பிளான்ட் பாக்டர் ஐ சமன்பாடு 3 என்போம் இது அதிகமாக உற்பத்தி குறித்தான ஆய்வுகளில் பயன்படும் இதையே ஆனுவல் பிளான்ட் பாக்டர் உற்பத்தி செய்யப்பட்ட எனர்ஜி அதிகபட்ச பிளான்ட் ரேட்டிங் என்றும் அல்லது ஆனுவல் பிளான்ட் பாக்டர் உற்பத்தி செய்யப்பட்ட எனர்ஜி அதிகபட்ச பிளான்ட் ரேட்டிங்8760 என்றும் சொல்லலாம் இந்த 8760 ஒரு வருடத்தின் மொத்த மணி நேரம் ஆகும் இவ்வாறு இந்த பிளான்ட் பாக்டரை 3 வழியாக வரையறை செய்யலாம் ஒன்று உற்பத்தி செய்யப்பட்ட எனர்ஜி அதிகபட்ச பிளான்ட் ரேட்டிங் அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட எனர்ஜி அதிகபட்ச பிளான்ட் ரேட்டிங்8760 என்பதாக இது சமன்பாடு 5 அடுத்தது டைவர்ஸிட்டி பாக்டர் டைவர்ஸிட்டி பாக்டர் என்பது பல்வேறு துணை பிரிவு அல்லது குழுக்கள் அல்லது நுகர்வோர்களின் தனித்தனி மேக்சிமம் டிமாண்ட் களின் கூட்டுத்தொகைக்கும் மொத்த சிஸ்டமின் மேக்சிமம் டிமாண்ட் க்கும் ஆன விகிதம் ஆகும் ஆக என்ன இது இது பல்வேறு துணை பிரிவு அல்லது குழுக்கள் அல்லது நுகர்வோர்களின் தனித்தனி மேக்சிமம் டிமாண்ட் களின் கூட்டுத்தொகைக்கும் மொத்த சிஸ்டமின் மேக்சிமம் டிமாண்ட் க்கும் ஆன விகிதம் எடுத்துக்காட்டாகஒரு லூப்பின் டைவர்ஸிட்டி நாம் இங்கே இந்த டைவர்ஸிட்டி பாக்டர் என்பதை FD என்று எழுதுவோம் ஏனெனில் நாம் முன்பே டிமாண்ட் பாக்டர் என்பதற்கு DF என்று உபயோகித்தோம் ஆகவேதான் நான் இங்கே FD என்று எழுதினேன் எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டுமல்லவா இந்த டைவர்ஸிட்டி பாக்டர் ஐ நாம் FD என்று சொல்லலாம் FD தனித்தனி மேக்சிமம் டிமாண்ட்களின் கூட்டுத்தொகை கோஇன்சிடென்ட் மேக்சிமம் டிமாண்ட் என்று எழுதலாம் அல்லது தனித்தனி நுகர்வோர்களின் மேக்சிமம் டிமாண்ட்களை P1 P2 P3 என்று எழுதினால் அப்போது டைவர்ஸிட்டி பாக்டர் FD i1npipc இங்கே Pi என்பது லோடு I ன் மேக்சிமம் டிமாண்ட் P c என்பது n லோடுகளின் கோஇன்சிடென்ட் மேக்சிமம் டிமாண்ட் இது சமன்பாடு 7 ஆக இந்த டைவர்ஸிட்டி பாக்டர் என்பதற்கு நாம் FD என்று பயன்படுத்துவோம் DF என்று அல்ல ஏனெனில் DF என்பதை முன்பே நாம் டிமாண்ட் பாக்டருக்கு பயன்படுத்திவிட்டோம் இதுதான் உங்கள் டைவர்ஸிட்டி பாக்டர் அடுத்தது இது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் உங்களிடம் n எண்ணிக்கை நுகர்வோர் இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மேக்சிமம் டிமாண்ட் எடுக்க வேண்டும் இப்போது n ஐ 3 என்று வைத்துக்கொள்வோம் இங்கே இது P1 P2 P3 இப்போது n 3 என்றால் டைவர்ஸிட்டி பாக்டர் FD p12p22p32 pc என்று ஆகும் நாம் எடுத்துக்காட்டுகளை பின்னால் எடுத்துக்கொள்வோம் ஆக இங்கே P1 P2 P3 என்பது தனித்தனி வகை நுகர்வோர்களின் மேக்சிமம் டிமாண்ட் ஐ கோஇன்சிடென்ட் மேக்சிமம் டிமாண்ட் Pc யால் வகுக்க கிடைக்கும் இந்த P1 P2 P3 என்பது தனித்தனி மேக்சிமம் டிமாண்ட்கள் ஆகும் இந்த டைவர்ஸிட்டி பாக்டர் என்பது ஒன்றுக்கு சமமாகவோ அல்லது ஒன்றுக்கு கூடுதலாகவோ இருக்கலாம் சமன்பாடு 1 ன் படி டிமாண்ட் பாக்டர் DF என்பது அதிகபட்சமாக இருக்கும் இதை நாம் டிமாண்ட் பாக்டர் DF மேக்சிமம் டிமாண்ட் மொத்த கனெக்டட் லோடு ஆகவே மேக்சிமம் டிமாண்ட் டிமாண்ட் பாக்டர் மொத்த கனெக்டட் லோடு மேக்சிமம் டிமாண்ட் கிடைக்க DF ஆல் மொத்த கனெக்டட் லோடு ஐ பெருக்க வேண்டும் இது சமன்பாடு 8 இப்போது i யாவது நுகர்வோரின் மொத்த கனெக்டட் லோடு TCPi என்றால் இந்த சமன்பாடு 8 ஐ pi TcpiDFi இது சமன்பாடு 9 நான் முன்பே சொன்னதை போல இந்த மேக்சிமம் டிமாண்ட்கள் P1 P2 P3 ஆனவை i யாவது நுகர்வோருக்கு Pi ஆகும் மேலும் மொத்த கனெக்டட் லோடு i யாவது நுகர்வோருக்கு TCPiஎன்று ஆகும் அதுபோலவே i யாவது நுகர்வோருக்கு இந்த டிமாண்ட் பாக்டர் ஐ நாம் DFi என்று எழுதலாம் இந்த சமன்பாடு 9 ல் ஆக சமன்பாடு 7 மற்றும் 9 இல் இருந்து உங்களுக்கு இந்த டைவர்ஸிட்டி பாக்டர் FD i1nTcpiDFipc இது சமன்பாடு 10 இங்கே சமன்பாடு 7 ஐ 9 இல் சப்ஸ்டிட்யூட் செய்கிறீர்கள் இங்கே FD என்பது டைவர்ஸிட்டி பாக்டர் DF என்பது டிமாண்ட் பாக்டர் ஆகும் அடுத்தது கோஇன்சிடென்ட் பாக்டர் இது ஒரு குழு நுகர்வோர்களின் மேக்சிமம் மொத்த டிமாண்ட் க்கும் அந்த குழு நுகர்வோர்களின் தனித்தனி மேக்சிமம் டிமாண்ட் களின் கூட்டுத்தொகைக்குமான விகிதம் ஆகும் இரண்டையும் ஒரே சப்ளை பாயிண்ட் மற்றும் நேரத்தில் எடுக்கப்பட்டது இந்த பாக்டர்கள் பற்றியான எடுத்துக்காட்டுகளை பின்னால் நான் செய்துகாட்டும்போது இவை எளிதாக உங்களுக்குப் புரியும் ஆக இது ஒரு குழு நுகர்வோர்களின் மேக்சிமம் மொத்த டிமாண்ட் இந்த குழுவில் கமர்சியல் இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சுரல் போன்ற பல்வேறு வகையான நுகர்வோர்கள் இருக்கலாம் மற்றும் அந்த குழு நுகர்வோர்களின் தனித்தனி மேக்சிமம் டிமாண்ட் களின் கூட்டுத்தொகைக்குமான விகிதம் ஆகும் இரண்டும் ஒரே சப்ளை பாயிண்ட் மற்றும் நேரத்தில் எடுக்கப்படும் இந்த கோஇன்சிடென்ட் மேக்சிமம் டிமாண்ட் ஐ கொண்டு கோஇன்சிடென்ட் பாக்டர் ஐ வரையறை செய்யலாம் CF கோஇன்சிடென்ட் மேக்சிமம் டிமாண்ட் தனித்தனி மேக்சிமம் டிமாண்ட் களின் கூட்டுத்தொகை இது சமன்பாடு 11 நாம் முன்பே கோஇன்சிடென்ட் மேக்சிமம் டிமாண்ட் ஐ வரையறை செய்தோம் P c ஐ தனித்தனி மேக்சிமம் டிமாண்ட்களின் கூட்டுத்தொகையால் வகுக்க நமக்கு இந்த CF pci1npi என்று கிடைக்கும் இது டைவர்ஸிட்டி பாக்டரின் ரெஸிபுரோக்கள் தான் நாம் முன்பே பார்த்ததைப்போல டைவர்ஸிட்டி பாக்டர் சிக்மா pi i ஒன்றிலிருந்து n வரை என்பதை P c யால் வகுக்க கிடைப்பது ஆனால் கோஇன்சிடென்ட் பாக்டர் என்பது அப்படியே தலைகீழானது Pc யை சிக்மா pi i ஒன்றிலிருந்து n வரை என்பதால் வகுக்க இது கிடைக்கும் இது சமன்பாடு 12 இப்போது நீங்கள் சமன்பாடு 7 ஐ பார்த்தால் FD i1npipc என்று இருக்கிறது மேலும் இந்த கோஇன்சிடென்ட் பாக்டர் என்பது இதன் தலைகீழான CF pci1npi ஆகும் ஆகவே FD 1 CF அல்லது FD CF ⋅ 1 என்று இந்த 7 மற்றும் 12 ஆம் சமன்பாடுகள் மூலம் எழுதலாம் இப்போது இந்த சமன்பாடு 12 மற்றும் சமன்பாடு 7 ஆகியவை கொண்டு நாம் எழுதிய இது சமன்பாடு 13 ஆகும் இதன்படி கோஇன்சிடென்ட் பாக்டர் டைவர்ஸிட்டி பாக்டரின் தலைகீழ் அல்லது டைவர்ஸிட்டி பாக்டர் கோஇன்சிடென்ட் பாக்டரின் தலைகீழ் இப்போது லோடு டைவர்ஸிட்டி இது 2 அல்லது அதற்குமேற்பட்ட தனித்தனி லோடுகளின் பீக்முகடுpeaks களின் கூட்டுத்தொகைக்கும் ஒருங்கிணைந்த லோடு ன் பீக்கிற்குமான வித்தியாசம் ஆகும் லோடு டைவர்ஸிட்டி பாக்டர் LD i1npi pcஇது சமன்பாடு 14 இது 2 அல்லது அதற்குமேற்பட்ட தனித்தனி லோடுகளின் பீக்முகடு களின் கூட்டுத்தொகை அதாவது உங்களிடம் 3 வகையான லோடுகள் இருந்தால் அவற்றின் பீக் களை நீங்கள் கூட்டுகிறீர்கள் ஆக இந்த i என்பது 1 லிருந்து ன் வரை Pi ஆகும் இதிலிருந்து ஒருங்கிணைந்த லோடு ன் பீக் அதாவது நாம் முன்பே வரையறை செய்த P c யை கழிக்க கிடைக்கும் இதுதான் உங்கள் லோடு டைவர்ஸிட்டி LD ன் சமன்பாடு 14 ஆகும் இதுதான் உங்கள் லோடு டைவர்ஸிட்டி அடுத்தது கான்ட்ரிபியூஷன் பாக்டர் இதை பொதுவாக தனித்தனி மேக்சிமம் டிமாண்ட் ன் ஒரு யூனிட் ஆக i யாவது லோடு ன் இப்போது Ci i யாவது லோடு ன் மேக்சிமம் டிமாண்ட் என்போம் இது தனித்தனி மேக்சிமம் டிமாண்ட் ன் ஒரு யூனிட் மதிப்பாக கொடுக்கப்படும் இப்போது பவர் நூறு கிலோ வாட் என்றால் Ci ஒரு பிராக்சனாகfractionபின்னம்பகுதி இருக்கும் இது 0 4 என்று சொன்னால் அப்போது 140 கிலோ வாட் போல ஏதோஒன்று இருக்கும் எனலாம் ஆக இந்த Ci i யாவது லோடு ன் கான்ட்ரிபியூஷன் பாக்டர் ஒரு மேக்சிமம் டிமாண்ட் குழுவின் என்றால் அப்போது Pc C1 x P1 C2 x P2 Cn x Pn வரை அதாவது Pc i1ncipi இது சமன்பாடு 15 சமன்பாடு 12 மற்றும் 15 ஆகியவற்றிலிருந்து இந்த சமன்பாடு 12 என்பது CF pci1npi ஆகும் இதில் சமன்பாடு 15லிருந்து Pc ன் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் செய்ய உங்களுக்கு சமன்பாடு 16 கிடைக்கும் ஆக இந்த CF சமன்பாடு 16 ன் படி கிடைக்கும் இப்போது இந்த கேஸ் 1 ஐ எடுத்துக்கொண்டால் p1p2 pnp அதாவது எல்லாம் சமம் இப்போது உங்கள் CF ஆனது p i1nci pn இந்த pn என்னவென்றால் ppp ஆகும் இப்போது p கேன்சல் ஆகிவிடும் இப்போது CF i1nci n இந்த கோய்ன்ஸிடன்ஸ் பாக்டர் இந்த கேசில் ஆவரேஜ் கான்ட்ரிபியூஷன் பாக்டர்களுக்கு சமம் ஆவரேஜ் என்றால் எல்லாவற்றையும் கூட்டி எண்ணிக்கையால் வகுப்பது எனவே இது ஆவரேஜ் கான்ட்ரிபியூஷன் பாக்டர் அதுபோலவே கேஸ் 2 இங்கே c1c2 cnc என்றால் இங்கே எல்லாம் ஒரே கான்ட்ரிபியூஷன் பாக்டர் ஆகும் இங்கே CF ci1npii1npi c ஆக இங்கே CF c ஆக இருக்கும் அதாவது கோய்ன்ஸிடன்ஸ் பாக்டரும் கான்ட்ரிபியூஷன் பாக்டரும் சமம் இப்போது வரை நாம் நிறைய டெர்மினாலஜிகளை பார்த்தாகிவிட்டது அடுத்தது லோடு பாக்டர் முதலில் நாம் இந்த பலவேறு டெர்மினாலஜி களுக்கு அறிமுகப்படுத்திக்கொண்டு பின்பு நான் எடுத்துக்காட்டு பிராப்ளம்களுக்கு செல்லும்போது உங்களுக்கு நன்கு புரியும் அதற்குத்தான் நாம் இங்கே எடுத்துக்காட்டுகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்த அனைத்து டெர்மினாலஜிகளையும் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இங்கே அடுத்து பார்க்கப்போவது லோடு பாக்டர் இது எடுத்துக்கொண்ட டைம்பீரியட் ன் ஆவரேஜ் லோடுக்கும் அந்த பீரியட் ன் பீக் லோடுக்குமான விகிதம் ஆகும் லோடு பாக்டரை நாம் LF என்று குறிப்போம் LF ஆவரேஜ் லோடு பீக் லோடு இது சமன்பாடு 19 அல்லது LF ஆவரேஜ் லோடுT பீக் லோடுT இப்படியும் இதை நீங்கள் வரையறை செய்யலாம் அல்லது LF எனர்ஜி சர்வ்டு பீக் லோடுT இது சமன்பாடு 20 இப்படியும் இந்த லோடு பாக்டரை சொல்லலாம் இங்கே இந்த T டைம் பீரியட் ஐ குறிக்கும் இது நாட்களாக இருக்கலாம் வாரங்கள் அல்லது மாதமாக அல்லது வருடங்களாக இருக்கலாம் இந்த T யின் வேல்யூ பெரியதாக இருக்கும் போது லோடு பாக்டர் வேல்யூ சிறியதாக இருக்கும் உங்களுக்கு இதன் காரணம் புரியும் ஏனெனில் அதே மேக்சிமம் டிமாண்ட் க்கு எனர்ஜி கன்சம்ப்ஷன் ஒரு பெரிய டைம் பீரியட்க்கானதாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கும் ஆவரேஜ் லோடு குறைகிறது ஆக இந்த லோடு பாக்டர் ஒன்றுக்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் பொதுவாக இது ஒன்றைவிட சிறியதாகவே இருக்கும் மேலும் ஆனுவல் லோடு பாக்டர் ஐ பின்வருமாறு சொல்லலாம் ஆனுவல் லோடு பாக்டர் மொத்த வருடாந்திர எனர்ஜிவருடாந்திர பீக் லோடு 8760 ஒரு வருடத்தின் மொத்த மணிநேரம் 8760 ஆகும் இது சமன்பாடு 21 இப்போது மற்றொரு டெர்மினாலஜி லாஸ் பாக்டர் இது லோடு பாக்டர் போலவே ஆனால் லோடுக்கு பதிலாக இங்கே இது ஆவரேஜ் பவர் லாஸ்க்கும் பீக் லோடு பவர் லாஸுக்குமான ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் க்கான விகிதம் தான் லாஸ் பாக்டர் என்று அழைக்கப்படுகிறது இதனை நாம் LLF என்று குறிப்போம் LLF ஆவெரேஜ் பவர் லாஸ் பீக் லோடு பவர் லாஸ் இது சமன்பாடு 22 இந்த சமன்பாடு 22 ஐ சிஸ்டமின் காப்பர் லாஸ் க்கு பயன்படுத்தத்தலாம் ஆனால் அயர்ன் லாஸ் க்கு பயன்படுத்த முடியாது அதாவது நீங்கள் கணக்கிடும் லாஸ் பாக்டர் i2 R லாஸ் க்கு மட்டுமானது அயர்ன் லாஸ் ம் சேர்ந்தது அல்ல நாம் இப்போது ஒரு எடுத்துக்காட்டு பிராப்ளம் எடுத்துக்கொள்வோம் ஒரு பவர் ஸ்டேஷன் கீழே உள்ளதைப்போல லோடை சப்ளை செய்கிறது டைம் டியூரேஷன் ம் கொடுக்கப்பட்டுள்ளது காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை லோடு 1 2 மெகாவாட் 8 மணியிலிருந்து 9 மணி வரை 2 மெகாவாட் 9 மணியிலிருந்து நண்பகல் 12 மணிவரை இது 3 மெகாவாட் 12 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணிவரை 1 5 மெகாவாட் மேலும் 2 மணியிலிருந்து 6 மணிவரை 2 5 மெகாவாட் பின்பு 6 முதல் 8 மணிவரை 1 8 மெகாவாட் 8 முதல் 9 மணிவரை 2 மெகாவாட் 9 முதல் 11 மணிவரை இது 1 மெகாவாட் 11 மணி முதல் காலை 5 மணிவரை 0 5 மெகாவாட் மற்றும் 5 மணிமுதல் 6 வரை இது 0 8 மெகாவாட் என்பதாக இந்த பவர் ஸ்டேஷன் டேட்டா கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது 24 மணிநேர லோடு மாற்றங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் என்ன செய்யவேண்டும் என்றால் முதலில் செய்யவேண்டியது லோடு கர்வ் ஐ வரைய வேண்டியதுதான் பின்பு லோடு பாக்டர் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் இந்தளவு லோடை சப்பளை செய்ய தேவையான உற்பத்தி அலகின் அளவு மற்றும் எண்ணிக்கை பிளான்ட் ன் இருப்புத்திறன் மற்றும் பிளான்ட் பாக்டர் மேலும் தேர்தெடுக்கப்பட்ட பிளான்ட் களின் செயல்பாட்டு அட்டவணையை கண்டுபிடிக்க வேண்டும் ஆக இந்த 4 விஷயங்களை நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள டேட்டா வை கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் செய்ய வேண்டியது லோடு கர்வ் ஐ வரைவது இந்த லைன் இதுவரை வந்தால் போதும் இங்கே 6 am 10 am 2 pm 6 pm 10 pm 2 am 6 am என்று பிரித்துக்கொள்வோம் முதலில் 6 am லிருந்து 8 மணிவரை 1 2 மெகாவாட் ஆக காலை 6 மணிக்கு இது 1 2 இது 2க்கு வரை வரும் இதன் பிறகு 8 மணி முதல் 9 வரை இது 2 மெகாவாட் ஆகவே இது 2 வரை வந்தது வெறும் ஒரு மணிநேரம் மட்டும் 8 லிருந்து 9வரை மேலும் இப்போது 9 முதல் நண்பகல் 12 மணி வரையிலும் இதன் பீக் இது 3 மெகாவாட் உங்கள் 12 மணி இங்கு உள்ளது 12 லிருந்து 2 வரை இது கீழே போகிறது 1 5 இங்கே உள்ளது பின்பு 2 லிருந்து 6 வரை இது 2 5 க்கு போகிறது பிறகு 6 லிருந்து 8 வரை 1 0 க்கு குறைகிறது அதாவது 6 மணிவரையில் மேலேறியது இப்போது கீழே வந்திருக்கிறது 1 80 வில் இருக்கிறது 8லிருந்து 9 மணிவரை இது 2 மெகாவாட் பின்பு 9 லிருந்து 11 மணி வரை இது 1 மெகாவாட் இங்கே 9 இது 9 லிருந்து 11க்குள் 1 மெகாவாட் பின்பு இரவு 11 முதல் காலை 5 வரை இது 0 5 மெகாவாட் இங்கே இருக்கிறது 5 முதல் 6 மணிவரை 0 8 மெகாவாட் 5 மணி முதல் 6 வரை இது 0 8 என்றாலும் நீங்கள் மீண்டும் இங்கே இந்த 6 மணிக்கு 1 2 மெகாவாட் க்கு வரவேண்டும் ஆக கடைசி புள்ளி 1 2 மெகாவாட் இல் இது முடிவடைகிறது இந்த பிளாட் தான் லோடு கர்வ் என்று அழைக்கப்படுகிறது இந்த லோடு கர்வ் வரைந்த உடன் இங்கே இது டைம் இது மெகாவாட் லோடு மேலும் இந்த பீக் 3 மெகாவாட் ஆக இருக்கிறது இங்கே லோடு கர்வ் வரைந்து முடித்தவுடன் நீங்கள் 24 மணிநேரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட யூனிட்ஸ் கணக்கிடவேண்டும் ஆக மீண்டும் நீங்கள் முதலில் செய்யப்போவது இந்த 24 மணிநேரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட யூனிட்ஸ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் நான் இங்கே அருகருகே எழுதுகிறேன் நீங்கள் பார்க்கலாம் 6 மணி முதல் 8 மணி வரை 1 2 மெகாவாட் மற்றும் 6 லிருந்து 8 என்றால் 2 மணி நேரம் ஆக 21 2 கூட்டல் 2 மெகாவாட் ஆனால் 8லிருந்து 9 வரை ஒரே மணி நேரம் தான் எனவே 1 2 கூட்டல் 9 மணியிலிருந்து 12 வரையான 3 மணி நேரம் மேலும் 3 மெகாவாட் 3 3 கூட்டல் 12 மணியிலிருந்து 2 மணி வரையான 2 மணி நேரம் ஆக 2 1 5 மெகாவாட் லோடு கூட்டல் 2 மணியிலிருந்து 6 மணி வரை என்பது 4 மணி நேரம் லோடு 2 5 ஆக 4 2 5 பிறகு 6 லிருந்து 8 மணி வரையான 2 மணி நேரம் 2 1 8 மெகாவாட் கூட்டல் 8 லிருந்து 9 வரையான 1 மணி நேரம் 1 2 கூட்டல் 11 மணியிலிருந்து 5 மணி வரை அதாவது 6 மணி நேரம் லோடு 0 5 மெகாவாட் 6 0 5 கூட்டல் 5 மணியிலிருந்து 6 வரையான 1 மணி நேரம் 0 8 மெகா வாட் என்பதான மெகா வாட் ஹவர் ஐ இப்படியாக நீங்கள் 24 மணி நேரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட யூனிட்ஸ் களை கணக்கிட வேண்டும் இப்படியாக நீங்கள் மொத்த உற்பத்தி செய்யப்பட்ட யூனிட்ஸ் ஐ அதாவது இங்கே 37 8 மெகாவாட் ஹவர் என்று கணக்கிட்ட பிறகு இப்போது ஆவரேஜ் லோடு நாம் பார்த்தபடி லோடு யூனிட்ஸ் ஐ டைம் ஆல் வகுக்க ஆவரேஜ் லோடு கிடைக்கும் ஆகவே உற்பத்தி செய்யப்பட்ட யூனிட்ஸ் 37 8 மெகாவாட் ஹவர் வகுத்தல் 24 ஏனெனில் இங்கே 6 am லிருந்து 6 am வரை 24 மணி நேரமாகும் இது உங்கள் 24 மணி நேரம் ஆக இங்கே ஆவரேஜ் லோடு 1 575 மெகாவாட் ஆகும் இப்போது லோடு பாக்டர் ஆவரேஜ் லோடு மேக்சிமம் லோடு இங்கே மேக்சிமம் லோடு 3 மெகாவாட் ஆகும் இப்போது லோடு பாக்டர் 1 575யின் கீழ் 3 அதாவது 0 525 என்று கிடைக்கும் இதுதான் லோடு பாக்டர் அடுத்தது மேக்சிமம் டிமாண்ட் இப்போது பாய்ண்ட் B இங்கே நீங்கள் இந்த லோடை சப்பளை செய்ய தேவையான உற்பத்தி அலகுகளின் சரியான எண்ணிக்கை மற்றும் அளவு ஆகியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே நாம் எந்த பொருளாதார மேம்பாட்டையும் செய்யப்போவதில்லை இது ஒரு பொது அறிவுக்காகத்தான் இங்கே மிகசரியான எண்ணிக்கை மற்றும் உற்பத்தி அலகின் அளவு ஆகியவற்றை கண்டுபிடிப்போம் இங்கே மேக்சிமம் டிமாண்ட் 3 மெகாவாட் ஆகும் அதாவது நீங்கள் இந்த 3 மெகாவாட் பவர் ஐ சப்பளை செய்ய வேண்டும் இப்போது நாம் 4 உற்பத்தி அலகுகள் ஒவ்வொன்றும் 1 மெகாவாட் ரேட்டிங் ஐ தேர்வு செய்தால் இந்த மேக்சிமம் டிமாண்ட் பீரியட் ல் 3 அலகுகள் செயல்படலாம் செயல்படும் மேலும் இது அதனுடைய முழு லோடு அளவான 1 மெகாவாட் ரேட்டிங் ல் செயல்படும் மேலும் 1 அலகு இருப்பு அல்லது காத்திருப்பு ஆக இருக்கும் எதாவது ஒரு அலகில் பழுது ஏற்பட்டால் இதனை ஆன் செய்துகொள்ளலாம் எனவே ரிலையபிலிட்டி க்காக 4 அலகுகள் 1 மெகாவாட் என்பதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் 3 மெகாவாட்க்கு 3 அலகுகளை மட்டும் தேர்வுசெய்தாலும் அது சரிதான் எந்த உற்பத்தி இழப்பும் ஏற்படாத வரையில் ஏதாவது ஒரு ஜெனெரேட்டர் பழுதானால் அது லோடை சப்பளை செய்யமுடியாது என்பதால் தான் ஒன்றை அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆக 4 என்று எடுத்துக்கொள்வோம் இங்கே 3 அலகுகள் செயல்படும் மற்றும் 1 யூனிட் இருப்பில் இருக்கும் அடுத்தது பிளான்டின் ரிசர்வ் கபாசிட்டி மற்றும் பிளான்ட் பாக்டர் ஆகியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது பிளான்ட் கப்பாசிட்டி என்பது 4 1 ஏனெனில் இங்கே நாம் 4 1 மெகாவாட் உற்பத்தி அலகுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆகவே 4 மெகாவாட் மேலும் ரிசர்வ் கப்பாசிட்டி என்பது இங்கே மேக்சிமம் டிமாண்ட் 3 மெகாவாட் என்பதால் 4 கழித்தல் 3 என்றால் 1 மெகாவாட் ஆகும் இப்போது சமன்பாடு 3 ல் இருந்து பிளான்ட் பாக்டர் உற்பத்தி செய்யப்பட்ட எனர்ஜி மேக்சிமம் பிளான்ட் ரேட்டிங் T ஆகும் இங்கே உற்பத்தி செய்யப்பட்ட எனர்ஜி 37 8 மெகாவாட் ஹவர் என்று பார்த்தோம் இந்த பிளான்டின் மேக்சிமம் கப்பாசிட்டி 4 மெகாவாட் இதுதான் மேக்சிமம் பிளான்ட் ரேட்டிங் கூட டைம் ட்யூரேஷன் 24 மணி நேரம் ஆகவே 37 8 ஐ மேக்சிமம் பிளான்ட் ரேட்டிங் 4 மற்றும் மணி நேரம் T யால் இது இங்கே 6 மணி யிலிருந்து 6 வரையான 24 மணி நேரம் வகுக்க கிடைப்பது 0 39375 ஆகும் எடுத்துக்காட்டாக நீங்கள் 4க்கு பதிலாக அலகுகள் 5 என்று தேர்வு செய்திருந்தால் பிளான்ட் கப்பாசிட்டி 5 மெகாவாட் ஆகவும் ரிசர்வ் கப்பாசிட்டி 5 கழித்தல் 3 2 மெகாவாட் ஆகவும் இருக்கும் அப்போது இது 37 8 வகுத்தல் 5 24 இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் இந்த பிளான்ட் பாக்டர் ஏற்கனவே பார்த்ததை விட குறைவு எப்படிஇருந்தாலும் நீங்கள் சொல்லும் பிளான்ட்பாக்டர் இங்கே 0 கடைசியாக இந்த தெரிவுசெய்த உற்பத்திஅலகுகளின் செயல்பாட்டு அட்டவணை கண்டுபிடிக்க இந்த அலகுகள் எப்படி செயல்படும் என்று உங்களுக்கு தெரியவேண்டும் அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் இங்கே பாருங்கள் ஒரு 1 மெகாவாட் உற்பத்தி அலகு 24 மணிநேரமும் இயங்க வேண்டும் ஏனெனில் இங்கே எங்கும் லோடு 0 ஆகவில்லை மினிமம் 0 8 தான் இந்த டேட்டா வை நீங்கள் பார்த்தால் மன்னிக்கவும் மினிமம் 0 5 மெகாவாட் அதாவது ஒரு ஜெனெரேட்டர் 24 மணி நேரமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கவேண்டும் இந்த 0 5 மெகாவாட் லோடை சப்பளை செய்ய பிறகு இரண்டாவது 1 மெகாவாட் அலகு 6 am லிருந்து 9 pm வரையான 15 மணி நேரத்திற்கு தேவை நீங்கள் கவனமாக பார்த்தால் இந்த 6 am லிருந்து 9 pm இல் லோடு 1 மெகாவாட் ஐ விட அதிகம் என்பதை பார்க்கலாம் அதனால்தான் 2 அலகுகள் தேவைபடுகின்றன இங்கே நீங்கள் பார்த்தால் இந்த 6 am லிருந்து 9 pm ஐ 6 am ல் இது 1 2 லிருந்து 3 வரை போகிறது 2 மணிவரை ஆக இங்கே இது 2 அல்லது அதைவிட அதிகம் எனவேதான் இந்த 6 am லிருந்து 9 pm வரையான 15 மணிநேரத்திற்கு இரண்டாவது உற்பத்தி அலகு தேவை இது இரண்டாவது அலகிற்கானது இப்போது மூன்றாவது உற்பத்தி 1 மெகாவாட் அலகு 9 am லிருந்து நண்பகல் 12 மற்றும் 2 pm லிருந்து 6 pm வரையான 7 மணிநேரத்திற்கு தேவை அதாவது ஒரே சமயத்தில் இந்த 3 அலகுகளும் இயங்க வேண்டும் இதிலிருந்து ஒரு 1 மெகாவாட் அலகு 24 மணிநேரமும் இரண்டாவது அலகு 6 am லிருந்து 9 pm வரையான 15 மணிநேரமும் மேலும் மூன்றாவது 1 மெகாவாட் அலகு 9 am லிருந்து நண்பகல் 12 மற்றும் 2 pm லிருந்து 6 pm வரையான 7 மணிநேரத்திற்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் லோடு 2 மெகாவாட் ஐ விட அதிகம் ஆக இப்படியாக உங்கள் உள்ளுணர்வு மற்றும் பொதுஅறிவை கொண்டு இந்த ஜெனெரேட்டர்களின் செயல்பாட்டு அட்டவணையை நீங்கள் தயார்செய்யலாம் இங்கே கொடுக்கப்பட்ட டேட்டா கொண்டு மற்றும் நம்மிடம் இருப்பவற்றை கொண்டு இந்த அட்ட்டவணையை எப்படி தயார்செய்தோம் என்று நீங்கள் பார்க்கலாம்